இந்த விரிவுரையில் அமினோ அமில மாற்றுகளில் புரதங்களின் ஸ்திரத்தன்மை பற்றி விவாதிப்போம் முந்தைய சொற்பொழிவில் புரத கட்டமைப்புகளில் உறுதிப்படுத்தும் ரெசிடுயுகளை அடையாளம் காண்பது பற்றி விவாதித்தோம் எடுத்துக்காட்டாக கட்டமைப்புகளின் ஸ்திரத்தன்மைக்கு ரெசிடுயுகள் முக்கியமான ஒன்று எனவே புரத கட்டமைப்புகளில் உறுதிப்படுத்தும் ரெசிடுயுகளை அடையாளம் காண ஹைட்ரோபோபசிட்டி அல்லது லாங் ரேஞ்சு கான்டக்ட் மற்றும் கான்செர்வசோன்ஸ் போன்ற பல்வேறு அளவுகோல்களை நாங்கள் பயன்படுத்துகிறோம் பின்பு தரவுத்தளத்தைப் பற்றி ஒரு தெர்மோடைனமிக் தரவுத்தளம் அல்லது புரதங்கள் மற்றும் மரபுபிறழ்ந்தவர்கள் தொடர்பான ஒரு புரோதெர்ம் பற்றி விவாதித்தோம் இது பல்வேறு சோதனை நுட்பங்களிலிருந்து பெறப்பட்ட புரதங்கள் மற்றும் மரபுபிறழ்ந்தவர்களுக்கான தரவைக் கொண்டுள்ளது சர்குலர் டைக்ரோயிசம் அல்லது டிபரென்ஷியல் ஸ்கேனிங் கலோரிமெட்ரி ஃப்ளோரசன்ட் ஸ்பெக்ட்ரோஸ்கோபி மற்றும் பல ஒரு குறிப்பிட்ட அமினோ அமிலத்தை நீங்கள் மாற்றினால் என்ன நடக்கும் என்பதை இங்கே பார்ப்போம் இங்கே ஒரு மைய ரெசிடுயு இருப்பதை நீங்கள் காண்கிறீர்கள் இது ஒரு மைய ரெசிடுயு இந்த குறிப்பிட்ட ரெசிடுயு வேறு எந்த ரெசிடுயுகளுடனும் மாற்றினால் அதன் விளைவுகளை பார்க்கலாம் தற்போது இந்த ரெசிடுயுகள் புரதத்தில் உள்ள மற்ற ரெசிடுயுகளுடன் தொடர்பு கொள்கின்றன இந்த ரெசிடுயுவை நாங்கள் மாற்றியமைத்தால் அது தொடர்பை இழக்கக்கூடும் அல்லது பிறழ்வுகளின் வகையைப் பொறுத்து கூடுதல் தொடர்புகளாக மாறக் கூடும் மற்றும் இரண்டாம் கட்டமைப்பைப் பொறுத்து நீங்கள் மாற்றியமைக்கும் இடம் அணுகலின் அடிப்படையில் இருக்கும் இங்கே சில வகையான அமினோ அமில ரெசிடுயுகளைக் காண்பிக்கிறோம் இங்கே நேர்மறை ரெசிடுயுகள் லைசின் அர்ஜினைன் மற்றும் அலிபாடிக் ரெசிடுயுகளைக் காணலாம் நாம் அலனைனை வாலினுக்கு மாற்றினால் என்ன நடக்கும் நீங்கள் அலனைன் வாலினுக்கு மாற்றியமைத்தால் ஸ்திரத்தன்மை அதிகமானதா இல்லை இழந்ததா காண்டக்ட்ஸ்களை உருவாக்குமா அல்லது அது ஒரு ஸ்டெரிக் உருவாக்குமா என்பது நீங்கள் மாற்றும் இடத்தைப் பொறுத்தது அதேபோல் நாம் உருமாற்றப்பட்ட அலனைனை லைசினுக்கு மாற்றினால் என்ன நடக்கும் இது புரதத்தின் ஸ்திரத்தன்மையை உறுதிபடுத்துகிறதா அல்லது தளற்றுகிறதா தளற்றுகிறது இது புதைபட்ட நிலையில் இருந்தால் புரதத்தை சீர்குலைக்கும் இது வெளிப்படும் நிலையில் இருந்தால் அருகில் அஸ்பார்டிக் அமிலம் குளுட்டமிக் அமிலம் போன்றவை இருந்தால் இப்போது இந்த விஷயத்தில் உப்பு பாலத்தை உருவாக்கும் எனவே நீங்கள் இந்த பிறழ்வைக் கண்டால் நீங்கள் அலனைனை வாலினுக்கு மாற்றினால் இது கொல்லிஸன் ஸ்டெரிக் ஹிண்ட்ரன்ஸ் ஆகிவற்றை உருவாக்கும் அல்லது அலனைன் அமைந்துள்ள இடம் மற்றும் இந்த ரெசிடுயு அருகே எவ்வளவு தூரம் இடம் கிடைக்கிறது என்பதைப் பொறுத்து இது நன்கு நிரம்பியிருக்கும் அதேபோல் நாம் வாலினை அலனைனுக்கு மாற்றினால் அது புரதத்தை சீர்குலைப்பதன் மூலம் ஒரு குழியை உருவாக்கலாம் அல்லது நாம் சுதந்திரமாக நகரலாம் எனவே அஸ்பார்டிக் அமிலத்திற்கு மாற்று அலனைன் என்று சொன்னால் மின்னியல் இடைவினைகளை உருவாக்கலாம் அல்லது சீர்குலைக்கலாம் அதேபோல் லுசினுக்கு மாற்று லைசின் எனவே நீங்கள் ஒரு புரதத்தில் ஒரு குறிப்பிட்ட ரெசிடுயு ஐ மாற்றியமைத்தால் அது கட்டமைப்பை மாற்றலாம் அல்லது நிலைத்தன்மையை மாற்றலாம் மற்றும் செயல்பாட்டை மாற்றலாம் அவற்றில் சில நோய்களுக்கும் வழிவகுக்கும் எடுத்துக்காட்டாக ஹீமோகுளோபின் நாம் குளுட்டமிக் அமிலம் 6 ஐ வாலினுக்கு மாற்றினால் அது சிக்கிள் செல் இரத்த சோகைக்கு காரணமாகிறது அதேபோல் அது பி 53 ஒரு டி ஏ பிணைப்பு புரதம் நீங்கள் ஒரு பிறழ்வை குறிப்பாக அர்ஜினைன் பிறழ்வு செய்தால் இது இறுதியாக பிணைப்பு உறவை இழக்கும் இது சில வகையான புற்றுநோய்களுக்கு வழிவகுக்கும் இப்போது இது சில எடுத்துக்காட்டுகளைக் காட்டுகிறது எனவே ஒரு எதிர்மறை சார்ஜ் ரெசிடுயு மற்றும் இங்கே நேர்மறை சார்ஜ் ரெசிடுயு உள்ளன இப்போது இவை அயன் ஜோடிகளை உருவாக்கலாம் இந்த நேர்மறை சார்ஜ் ஐ எதிர்மறை சார்ஜ் ஆக மாற்றினால் நீங்கள் இதை மாற்றினால் என்ன நடக்கும் இங்கே இந்த 2 ரெசிடுயுகள் எதிர்மறை சார்ஜ் ஆக உள்ளன எனவே அவை ரீபல்ஸிவ் தொடர்புகளை உருவாக்குகின்றன எனவே இந்த விஷயத்தில் அவை குறிப்பிட்ட புரதத்தை சீர்குலைக்கக்கூடும் இரண்டாவது உதாரணம் 2 ரெசிடுயுகளில் இது சிறிய ரெசிடுயு எனவே இது சார்ஜ்ஐ குறிக்காத பெரிய ரெசிடுயுகள் இது பெரிய ரெசிடுயுகளுக்கு பெரியது மற்றும் இவை சிறிய ரெசிடுயுகள் உதாரணமாக இங்கே வாலின மற்றும் இந்த அலனைனைக் காணலாம் இந்த அலனைனை லியூசினுக்கு மாற்றினால் என்ன நடக்கும் இங்கே நாம் நிறைய இடங்களைக் காணலாம் நாம் அலனைனை லியூசினுக்கு மாற்றியமைத்தால் எது பெரியது லியூசின் நாம் லுசைனை இங்கே வைக்கிறோம் இங்கே வாலின் உள்ளது எனவே இந்த இடத்தை ஆக்கிரமித்துக்கொள்வது ஒரு கேவிட்டி பில்லிங் பிறழ்வு மற்றும் இது மிகவும் கச்சிதமானது இந்த விஷயத்தில் இது புரதத்தை உறுதிப்படுத்தும் இங்கே 2 வாலின்கள் மற்றும் அலனைன் உள்ளன நாம் அலனைனை லுசின் A to L ஆக மாற்றினால் இது இப்போது L மற்றும் இவை V எனவே என்ன நடக்கும் எனில் லுசினுக்கு இங்கு பொருந்த இடமில்லை ஏனென்றால் இது மிகவும் சிறிய இடமாகும் ஏனெனில் நாங்கள் அலனைனுக்கு மட்டுமே இடமளிக்க முடியும் மேலும் அலனைனை லியூசினுக்கு முடக்குகிறோம் எனவே இங்கே இது கடுமையான தடையை உருவாக்கும் மற்றும் இது குறிப்பிட்ட புரதத்தை சீர்குலைக்கும் மாணவன் ப்ரொதேர்ம் எனவே பிறழ்வின் போது ஒரு புரதத்தின் ஸ்திரத்தன்மை அது இருப்பிடத்தையும் எந்த ரெஸிட்யுகள் பிறழ்ந்து போகும் என்பதையும் மற்றும் அந்த குறிப்பிட்ட ரெஸிட்யுவில் நீங்கள் மாற்றியமைத்த இடத்தையும் பொறுத்தது ஸ்திரத்தன்மையை பாதிக்கும் காரணிகளை எவ்வாறு புரிந்துகொள்வது இதில் நாம் தரவுத்தளத்தைப் பயன்படுத்துகிறோம் இப்போது எந்த தரவுத்தளத்தைப் பயன் படுத்தலாம் ப்ரொதேர்ம் தரவைக் கொண்டுள்ளது இது 25000 க்கும் மேற்பட்ட உள்ளீடுகளைக் கொண்டுள்ளது மற்றும் அதற்கு மேற்பட்ட 12000 அல்லது 13000 ஒற்றை மரபு பிறழ்ந்தவை எனவே இப்போது நாம் இந்த தரவுத்தளத்தை பல்வேறு தேடல் ஆப்ஷன்களின் அடிப்படையில் தேடலாம் நீங்கள் ஒற்றை பிறழ்வைக் காணலாம் மற்றும் தரவுத்தளத்தில் பல்வேறு வகையான பிற ஆப்ஷன்களைக் காணலாம் இறுதியாக நீங்கள் தரவைப் பெறுவீர்கள் நாங்கள் முடிவுகளைப் பெற்றவுடன் நீங்கள் தரவைப் பதிவிறக்கலாம் குறிப்பிட்ட புரதத்தை உறுதிப்படுத்தும் அல்லது சீர்குலைக்கும் காரணிகளைப் புரிந்துகொள்ள தரவைப் பயன்படுத்துகிறேன் எனவே எவ்வாறு புரிந்துகொள்வது வெவ்வேறு பண்புகளின் பங்களிப்பை எவ்வாறு மதிப்பிடுவது எந்த பண்பு நிலைத்தன்மையுடன் தொடர்புடையது ப்ரொதேர்ம் உங்களுக்கு முழு தரவையும் வழங்குகிறது நீங்கள் டெல்டா Tm அல்லது டெல்டா டெல்டா G பெறலாம் இது உருகும் வெப்பநிலை மற்றும் டெல்டா டெல்டா ஜி ஆகியவற்றின் மாற்ற வெப்பநிலை இந்த இலவச ஆற்றல் மாற்றத்தை நீங்கள் பெறலாம் எனவே டெல்டா டெல்டா ஜி டெல்டா ஜி பிறழ்வு மைனஸ் டெல்டா ஜி வைல்ட்க்கு சமம் உண்மையான தரவு வைல்ட் வகை மற்றும் பிறழ்வுகளுக்கு டெல்டா ஜி மதிப்புகளை வழங்க முடியும் மற்றும் டெல்டா டெல்டா ஜி டெல்டா ஜி பிறழ்வு மைனஸ் டெல்டா ஜி வைல்ட் வைத்து கணக்கிடலாம் அதேபோல் டெல்டா Tm மேலும் சோதனை தரவு கிடைக்கிறதா என்பதை பார்த்து கணக்கிடலாம் மறுபுறம் எந்த பண்புகளுடன் நீங்கள் தொடர்புபடுத்த விரும்புகிறீர்கள் ஏனென்றால் இந்த அமினோ அமிலங்களில் பல செயல்படும் முறைகள் இருப்பதை நாங்கள் அறிவோம் வெவ்வேறு அமினோ அமில ரெசிடுயுகளின் சிறப்பியல்பு அம்சங்கள் யாவை ஹைட்ரோபோபசிட்டி ஹைட்ரோபோபசிட்டி ஆல்பா ஹெலிகல் உருவாக்கும் போக்கு இலவச ஆற்றல் மற்றும் பல்வேறு பண்புகள் எனவே இது தவிர நீங்கள் வெவ்வேறு பண்புகளை வெவ்வேறு கோணங்களில் எடுக்கலாம் உதாரணத்திற்கு அளவு பல இயற்பியல் பண்புகள் உள்ளன உதாரணமாக மூலக்கூறு எடைகள் இந்த விஷயத்தில் கிளைசின் மற்ற ரெசிடுயுகளை விட குறைவான எடையைக் கொண்டிருப்பதை நீங்கள் காணலாம் மேலும் சில ரெசிடுயுகள் மற்ற ரெசிடுயுகளுடன் ஒப்பிடும்போது மிகப் பெரியவை அவற்றில் சில தளர்வானவை அவற்றில் சில மிகப் பெரியவை மற்றும் வடிவம் மற்றும் அளவு ஒளிவிலகல் குறியீடு மற்றும் பல இயற்பியல் பண்புகள் உள்ளன பலவற்றில் அதன் இயற்பியல் பண்புகள் மற்றும் செயல்படும் முறைகள் சமாளிக்க முடியும் பல வேதியியல் பண்புகள் உள்ளன உதாரணமாக ஹைட்ரோபோபசிட்டி மற்றும் போலாரிட்டி ஐசோ எலக்ட்ரிக் புள்ளி போன்ற பல வேதியியல் பண்புகள் உள்ளன ஆற்றல்மிக்க பண்புகள் ஷார்ட்ரேங்ச் மற்றும் லாங் ரேங்ச் 2 ரெசிடுயுகள் ஷார்ட்ரேங்ச் அல்லது மீடியம் ரேங்ச் அல்லது லாங் ரேங்ச் அடிப்படையில் ஒன்றுக்கொன்று எவ்வாறு தொடர்பு கொள்கின்றன அந்த வரம்பில் உள்ள அனைத்து ரெசிடுயுகளுடனும் ஒப்பிடும்போது இந்த ரெசிடுயுகளின் இருப்பு அதிகளவில் உள்ளது இதை நீங்கள் ஆற்றலாக மாற்றலாம் எனவே ஒவ்வொரு ரெசிடுயுகளுக்கும் தொடர்பைக் காணக்கூடிய நீண்ட தூர பிணைக்கப்படாத ஆற்றலைக் கூறுவோம் எனவே மற்ற ரெசிடுயுகளுடன் அதை நாம் பார்க்கலாம் பின்னர் நீங்கள் என்டல்பி என்ட்ரோபி இலவச ஆற்றல் போன்றவற்றைப் பெறலாம் மேலும் இவை ஒவ்வொன்றிற்கும் நீங்கள் கணக்கிடக்கூடிய பண்புகள் எடுத்துக்காட்டாக இங்கே மூலக்கூறு எடை 20 ரெசிடுயுகளுக்கு 20 மதிப்புகளைக் கொண்டுள்ளன 20 ரெசிடுயுகளுக்கான பரும அளவுக்கு நீங்கள் 20 மதிப்புகளைக் கொண்டுள்ளீர்கள் கான்பர்மேஷன் பண்புகள் உங்களிடம் உள்ளன கான்பர்மேஷன் பண்புகளை எவ்வாறு பெறுவது மாணவர் நாங்கள் முனைப்பிலிருந்து பெறுகிறோம் நாம் முன்கணிப்பைப் பெறுகிறோம் ஆல்பா ஹெலிக்ஸின் முன்கணிப்பை எவ்வாறு பெறுவோம் எந்தவொரு ரெசிடுயு கும் நான் ஆல்பாவில் உள்ள எந்த ரெசிடுயுவும் எடுத்துக்கொள்ளலாம் பின்பு முழு புரதமும் n ஆல்ஃபாவுடன் n ஆல் வகுக்கப்படுகிறது Pro p nalphanNalphaN இப்போது ஆல்பா ஹெலிகல் தகவல்களில் ஒரு புரதத்தின் பொதுவான ரெசிடுயுக்களில் உள்ள மொத்த ரெசிடுயுக்களின் எண்ணிக்கையில் ஆல்பா ஹெலிக்ஸ் ரெசிடுயுகளை கணக்கிடலாம் ஆல்பா ஹெலிகல் கான்பர்மேஷன்ல் எத்தனை ரெசிடுயுகள் மற்றும் I புரதத்தை வழங்கும் எத்தனை ரெசிடுயுகளை வைத்து நீங்கள் ஆல்பா ஹெலிகல் முன்கணிப்பைக் கணக்கிடலாம் எனவே நீங்கள் எத்தனை மதிப்புகளைப் பெறுகிறீர்கள் என்பதை வைத்து முன்கணிப்பைக் கணக்கிடலாம் 20 மதிப்புகள் 20 ரெசிடுயுகளுக்கு 20 மதிப்புகள் அதேபோல் பீட்டா ஸ்ட்ராண்ட் 20 மதிப்புகள் இப்போது நீங்கள் 20 மதிப்புகளைப் பெற்றுள்ளீர்கள் சரியான டிவைசிற்கு ஒவ்வொரு பண்புக்கும் 20 மதிப்புகள் அதற்குரிய அமினோ அமில ரெசிடுயுகளுக்கு 20 மதிப்புகள் உள்ளன நான் சொன்னது போல் சோதனை தரவு சரியானது உதாரணமாக பி எந்தவொரு பண்புகளுடன் சோதனைத் தரவை எவ்வாறு தொடர்புபடுத்துவது எனவே இந்த விஷயத்தில் நீங்கள் டெல்டா பி ஐ பண்புகளில் உள்ள வேறுபாட்டை எடுத்துக் கொள்ளலாம் இது பி பிறழ்வு ஐ மைனஸ் பி வைல்ட் ஐ என வழங்கப்படுகிறது எனவே எடுத்துக்காட்டாக இது ஒரு P பிறழ்வு ஆகும் இது பிறழ்வு ரெசிடுயு இந்த பண்பு மற்றும் வைல்ட் ரெசிடுயு பண்பு எடுத்துக்காட்டாக நாங்கள் வடிவத்தை எடுத்துக்கொள்கிறோம் வடிவம் கிளைகளை உங்களுக்கு சொல்கிறது அலனைன் கிளை இல்லை உதாரணமாக நாங்கள் லுசின் 12 1 2 இரண்டாவது CH எடுத்துக் கொண்டால் உங்களுக்கு கிளை கிடைத்தது எனவே இந்த விஷயத்தில் இந்த லுசினின் வடிவம் 2 க்கு சமம் இந்த அலனைனின் வடிவம் 0 க்கு சமம் A லியூசினுக்கு மாற்றப்பட்டால் இந்த லியூசின் வடிவத்திற்கு சமமான டெல்டா வடிவம் 2 க்கு மைனஸ் 0 க்கு சமமான இந்த அலனைனின் வடிவம் இது 2 க்கு சமம் இது லுசினின் வடிவம் இது அலனைனின் வடிவம் எனவே அலனைன் 2 க்கு சமம் இது மிகவும் தெளிவாக இல்லை இது லுசினின் வடிவம் இது அலனைனின் வடிவம் எனவே கழிப்பதன் மூலம் மதிப்பு 2 கிடைக்கும் எடுத்துக்காட்டாக ஹைட்ரோபோபசிட்டி இந்த அலனைனை லுசினுக்கு மாற்றலாம் அலனைனுக்கு நீங்கள் 13 85 என்று சொல்லலாம் லியூசின் 15 20 க்கு சமம் பின்னர் இது ஹைட்ரோபோபசிட்டியை எடுத்துக் கொண்டால் என்ன டெல்டா ஹெச் இது ஹெச்பி லியூசின் அனுமதிக்க சமம் மாணவர் கழித்தல் Hp அலனைன் இந்த மதிப்பை பெறலாம் லியூசின் என்ன 1 1 எனவே பிறழ்ந்த ரெசிடுயு மற்றும் வைல்ட் வகை ரெசிடுயுகள் உங்களுக்குத் தெரிந்தால் எந்தவொரு பண்புக்கும் இப்போது நீங்கள் டெல்டா பி ஐ கணக்கிடலாம் எனவே இப்போது உங்களிடம் 100 பிறழ்ந்த ரெசிடுயுகள் இருந்தால் ஏதேனும் ஒரு குறிப்பிட்ட பண்பை எடுத்துக் கொள்ளலாம் உதாரணமாக ஹைட்ரோபோபசிட்டி நீங்கள் டெல்டா ஹெச்பி கணக்கிடலாம் உங்களுக்கு 1 2 3 உங்களுக்கு டெல்டா டெல்டா ஜி தெரியும் எனவே உங்களுக்கு ஹெச்பி 1 ஹெச்பி 2 Hp1 Hp2 மற்றும் பலவற்றின் ஹைட்ரோபோபசிட்டியை எடுத்துக் கொள்ளுங்கள் இப்போது நீங்கள் வித்தியாசத்தை எடுத்துக் கொண்டால் இது ஹெச்பியின் டெல்டாவாக இருக்கும் இலவச ஆற்றலுக்கான 100 தரவு 100 தரவு என்பது பண்புகள் மற்றும் நீங்கள் இந்த கோரிலேஷன் எடுத்துக்கொள்ளலாம் இது இந்த பண்பு ஸ்திரத்தன்மையுடன் தொடர்புடையதா இல்லையா என்பதை உங்களுக்குத் தெரிவிக்கும் எனவே இது தொடர்புடையதா இல்லையா என்பதை எவ்வாறு பார்ப்பது கோரிலேஷன் கோரிலேஷன் கோரிலேஷன் ரேங்ச் என்ன 1 1 என்றால் மாணவர் நேரடியாக தொடர்புள்ளது நேரடி தொடர்பு 1 0 இருந்தால் மாணவர் தொடர்பு இல்லை எந்த கோரிலேஷன் உம் இல்லை எனவே நான் மைனஸ் 1 முதல் பிளஸ் 1 க்குச் சென்றால் இந்த எண்களின் அடிப்படையில் ஒரு குறிப்பிட்ட பண்பு நிலைத்தன்மையுடன் எவ்வளவு தூரம் தொடர்புடையது என்பதைக் கூறலாம் எனவே இப்போது நீங்கள் ஒரு வகை பிறழ்வுகளை எடுத்துக் கொண்டால் சில புதை பட்ட பிறழ்வு புதை பட்ட பிறழ்வு என்றால் என்ன மாணவர் மையத்தில் பிறழ்வு மாணவர் லியூசின் பிறழ்வு என்பது குறிப்பிட்ட புரதத்தின் முக்கிய அம்சமாகும் சில அக்சஸிஸிபிலிட்டி 5 சதவீதத்திற்கும் குறைவானது மையத்தில் ஒரு குறிப்பிட்ட ரெசிடுயுவில் நீங்கள் மாற்றினால் பொதுவாக மையத்தில் ரெசிடுயுகள் என்ன லியூசின் அலனைன் வாலின் ஹைட்ரோபோபிக் ரெசிடுயு நாங்கள் அதை மாற்றியமைக்கிறோம் ஏற்கனவே அங்குள்ள இலவச ஆற்றலைப் பெறுவோம் எந்த பண்புகள் இந்த நிலைத்தன்மையை நல்ல தொடர்புடன் பிரதிபலிக்கின்றன நீங்கள் இங்கு பல்வேறு பண்புகளை சரிபார்க்கலாம் நான் 49 பண்புகளைக் காட்டினேன் எங்கள் வலைத்தளத்தின் அசல் மதிப்பில் நீங்கள் பெறக்கூடிய எல்லா தரவும் வெவ்வேறு பண்புகளுக்கானது நீங்கள் 49 பண்புகளைப் பார்த்து இந்த 49 பண்புகளையும் நிலைத்தன்மையுடன் தொடர்புபடுத்தினால் சில பண்புகள் உள்ளன அவை நல்ல தொடர்புகளைக் கொண்டுள்ளன எடுத்துக்காட்டாக பிறழ்வுடன் புதை பட்டிருப்பது முக்கியமாக ஹைட்ரோபோபசிட்டியை பிரதிபலிக்கும் பண்புகள் அவை நிலைத்தன்மையுடன் நல்ல தொடர்பைக் கொண்டுள்ளன எனவே இங்கே ஒரு உதாரணம் x அச்சு ஹைட்ரோபோபசிட்டியில் வேறுபட்டது மற்றும் Y அச்சு இலவச ஆற்றல் மாற்றம் இதில் ஹைட்ரோபோபசிட்டி மற்றும் ஸ்திரத்தன்மைக்கு இடையே நல்ல தொடர்பு இருப்பதை நீங்கள் காணலாம் எனவே நாங்கள் மற்றொரு உதாரணத்தைக் காட்டுகிறோம் இங்கே நீங்கள் 49 வது இடத்தில் ஒரு குளுட்டமிக் அமிலத்தைக் கண்டால் அது வெவ்வேறு ரெசிடுயுகளுக்கு மாற்றமடைகிறது இந்த பிறழ்வுக்கான இரண்டாம் நிலை அமைப்பு என்ன ஸ்ட்ராண்ட் ஸ்ட்ராண்ட் இது ஸ்ட்ராண்ட் அது எங்கே அமைந்துள்ளது புதை பட்டதா அல்லது வெளிப்படுமா இப்போது உங்களிடம் ASA உள்ளது எனவே இது 0 4 ஆகும் இது 5 க்கும் குறைவான கட் ஆஃப்களை எடுத்துக் கொண்டால் இது புதை படுகிறது எனவே இந்த மதிப்புகள் 0 முதல் 100 வரை வேறுபடுகின்றன எனவே இது 1 ஐ விட 0 4 குறைவாக உள்ளது எனவே இதை புதை பட்ட ஒன்றாக எடுத்துக்கொள்ளலாம் எனவே இப்போது இந்த டெல்டா ஆற்றல் H2O உடன் எந்தெந்த பண்புகள் சிறந்த தொடர்பைப் பிரதிபலிக்கின்றன என்பதைக் காண்கிறோம் இது வெளிப்புறத் தரவு மற்றும் எங்களிடம் பல பண்புகள் உள்ளன இது புதை பட்ட ஒன்று மற்றும் ஒரு ஸ்ட்ராண்ட் பிறழ்வு ஆகும் எனவே ஹைட்ரோபோபசிட்டி மதிப்புகளைப் பயன்படுத்தி இது தொடர்பு நல்லதா அல்லது சரியில்லையா என்பதைக் காணலாம் இதில் நாம் ஒரு க்ராப் வரையலாம் இங்கே இது டெல்டா எச் ஜிஎம் இந்த ஹைட்ரோபோபசிட்டி அளவுகோலாகும் இங்கே நீங்கள் டெல்டா ஆற்றல் H2O ஓவைக் காணலாம் எடுத்துக்காட்டாக நான் முதல் பிறழ்வை எடுத்துக்கொள்கிறேன் முதல் பிறழ்வு என்றால் என்ன எனவே மதிப்புகளை எவ்வாறு பெறுவது Hgm Hgm E G என்றால் என்ன 28 மதிப்பு என்ன 96 இப்போது இந்த மதிப்பு 1 இதைச் செய்ய இரண்டாவது இது 2 47 ஆகும் மூன்றாவது E49V எனவே இதன் மூலம் ஒரு V கழித்தல் E இது 3 18 க்கு சமம் இப்போது இ 49 3 75 E49P E49P ஐ எவ்வாறு பயன்படுத்துவது கழித்தல் கழித்தல் 11 38 இது E 0 97 மற்றும் E49Y 2 55 எனவே நீங்கள் மதிப்புகளைப் பெறுவீர்கள் இப்போது கடைசியாக ஒரு E49S செரீன் 2 எனவே இப்போது இதை X அச்சு என்றும் இதை Y அச்சு என்றும் திட்டமிடுகிறோம் நாங்கள் 1 96 1 2 3 4 எனவே 1 96 மற்றும் கழித்தல் 1 7 கழித்தல் 2 கழித்தல் 4 0 2 4 ஐ எடுத்துக் கொண்டால் நீங்கள் முதலில் வரையலாம் எனவே இந்த விஷயத்தில் 1 96 மற்றும் கழித்தல் 1 7 இங்கே எங்காவது உள்ளதா இப்போது இரண்டாவது 2 47 கழித்தல் 0 3 கழித்தல் 0 3 கழித்தல் 0 3 இங்கே எங்கோ உள்ளது மூன்றாவது இது E49G 3 18 இது எங்கோ E49V எங்கோ உள்ளது எனவே இந்த 20 மதிப்புகளையும் நீங்கள் திட்டமிடலாம் பின்னர் ஒரு நல்ல நேர்மறையான தொடர்பு உள்ளதை பார்க்கலாம் இப்போது இறுதியாக 0 6 அல்லது r இன் தொடர்பு 0 6 ஐ விட அதிகமாக உள்ளது எனவே நீங்கள் ஹைட்ரோபோபசிட்டியை டெல்டா டெல்டா ஜி ஸ்ட்ராண்ட் பிறழ்வு அது புதை பட்ட பகுதியில் இருப்பதை தொடர்புபடுத்தினால் ஹைட்ரோபோபசிட்டி மற்றும் ஸ்திரத்தன்மைக்கு இடையே ஒரு நல்ல தொடர்பு ஏற்படுவதை காணலாம் எனவே அதே நேரத்தில் நீங்கள் சில பிறழ்வுகளின் புதை பட்ட நிலையில் இல்லை என்றால் அதை நீங்கள் இங்கே பார்க்கலாம் எனவே பிறழ்வு அவர்கள் வெளிப்படுத்தப்படுகிறது இது ஒரு Y 20 டைரோஸின் 26 இங்கே இது டைர் 26 வெளிப்படுகிறது இது காயிலில் உள்ளது பிறகு என்ன நடக்கும் இங்கே நீங்கள் இந்த ரெசிடுயுவை மாற்றியமைத்தால் ஹைட்ரோபோபசிட்டிக்கு ஸ்திரத்தன்மையுடன் நேரடி தொடர்பு இருப்பதைப் போன்ற அதே போக்கைக் காணலாம் இதுதான் தரவு இங்கே நீங்கள் ஹைட்ரோபோபசிட்டி அளவைக் காணலாம் எனவே இங்கே உள்ள மதிப்புகள் இதுதான் இந்த எண்ணிக்கையை Hp உடன் Hgm ஐ எடுத்துக்கொள்கிறோம் எனவே நாங்கள் வெவ்வேறு அளவீடுகளைப் பயன்படுத்தினால் நேர்மறையான தொடர்பு அல்லது எதிர்மறை தொடர்பு போன்ற ஒத்த நடத்தைகளைக் காணலாம் இங்கே இந்த ஹைட்ரோபோபசிட்டி மதிப்புகள் உள்ளன இங்கே இது டெல்டா டெல்டா ஜி இது எங்கே அமைந்துள்ளது இது ASA என்பதால் இந்த ASA 76 2 இந்த மதிப்பு வெளிப்படுத்தப்பட்டுள்ளது இது காயிலில் உள்ளது மற்றும் ஹைட்ரோபோபசிட்டியுடன் ஏதேனும் செயல் போக்கு எப்படி உள்ளது என்று பாருங்கள் எனவே இங்கே நீங்கள் ஒரு வரைபடத்தை உருவாக்கலாம் இது ஒரு டெல்டா ஹெச் Ht இங்கே நீங்கள் டெல்டா டெல்டா ஜி ஐக் காணலாம் மதிப்புகளைக் கணக்கிடுவோம் மதிப்புகள் Y26W ஐக் காண்க W இன் மதிப்பு என்ன 77 Y க்கு 2 எனவே இது 1 1 க்கு சமம் மற்றும் இரண்டாவது 0 2 ஃபீனைல் அலனைன் ஃபீனைல் அலனைன் 2 87 கழித்தல் 0 67 இது 0 8 கழித்தல் 0 8 Y26C 1 15 Y26D D 0 ஆகும் இப்போது ஹைட்ரோபோபசிட்டி மற்றும் ஸ்திரத்தன்மையை இணைக்கும் ஒரு திட்டத்தை நீங்கள் செய்யலாம் அங்கு ஸ்திரத்தன்மை கிட்டத்தட்ட இது நன்றாக இருக்கிறது இது 0 1 2 3 அல்லது இங்கே இந்த மதிப்பு 2 அல்லது 2 3 இது 3 2 1 0 1 2 Y26W 1 இங்கே எங்காவது மற்றும் இரண்டாவது Y26F இது இங்கே எங்காவது 0 2 மற்றும் Y அச்சு 0 4 எங்காவது மூன்றாவது Y26V 0 8 0 8 மற்றும் 0 9 இங்கே எங்காவது Y26L 0 5 எங்காவது மற்றும் 1 1 இது இங்கே எங்கோ ஒரு புள்ளி Y26Q 2 67 1 4 Y26H 1 8 மற்றும் 1 9 Y26C 1 15 2 2 Y26D 2 01 மற்றும் 2 7 இங்கே உள்ளது இங்கே தொடர்பு எப்படி ஏனெனில் இன்வெர்ஸ் தொடர்பு மற்றும் தொடர்பு கோஏபிசிஎன்ட் 0 79 க்கு சமம் எனவே காயில் பகுதியில் மேற்பரப்பில் உள்ள பிறழ்வுகளை நீங்கள் பார்த்தால் ஒன்று புதை படுகிறது எனவே புதைக்கப்பட்ட ஒன்றில் நீங்கள் ஹைட்ரோபோபசிட்டி மற்றும் ஸ்திரத்தன்மைக்கு இடையே ஒரு நேரடி உறவைக் காணலாம் ஆனால் இந்த மேற்பரப்பில் காயில் பிறழ்வைப் பார்க்கும்போது ஸ்திரத்தன்மைக்கும் ஹைட்ரோபோபசிட்டிக்கும் இடையிலான இன்வெர்ஸ் தொடர்பைக் காணலாம் இந்த 1990 ஆம் ஆண்டில் முதன்முதலில் ஹைட்ரோபோபசிட்டிக்கு ஸ்திரத்தன்மையுடன் இன்வெர்ஸ் தொடர்பு இருப்பதாகக் கூறினர் அதாவது ஹைட்ரோபோபசிட்டி அதிகரிப்பது இந்த குறிப்பிட்ட புரதத்திற்கான ஸ்திரத்தன்மையைக் குறைக்கிறது இதை நேச்சர் ஆராய்ச்சி இதழில் வெளியிட்டனர் இப்போது இந்த நிகழ்வை நீங்கள் பார்த்தால் அனைத்திற்கும் பொதுவானதா இல்லையா என்பது கேள்வி பல பிறழ்வுகளுக்கு எல்லா இடங்களிலும் ஒரே போக்கை நீங்கள் காணலாம் அல்லது இந்த பகுப்பாய்வை எவ்வாறு செய்வது என்று நீங்கள் பார்த்தால் புரோதெர்ம் க்குச் செல்லுங்கள் நீங்கள் உண்மையில் இங்கே மற்றொரு முக்கியமான அம்சமான ஒற்றை பிறழ்வைப் பார்க்கிறோம் ஆனால் நீங்கள் வெவ்வேறு புரதங்களிலிருந்து பிறழ்வை எடுத்துக் கொள்கிறீர்கள் இங்கே நாம் கருத்தில் கொண்ட அதே Y26 கடைசி எடுத்துக்காட்டில் கருத்தில் கொண்ட E49ம் அதே இடம் அதே புரதம் எனவே நீங்கள் புரோதெர்ம் தரவுத்தளத்திற்குச் சென்று குறைந்தபட்சம் 5 முதல் 6 மேல் உள்ள எந்தவொரு ஒற்றை பிறழ்வுகளைத் தேடலாம் அது கிடைத்தால் இந்த தகவல்களையெல்லாம் எடுத்து வெவ்வேறு பண்புகளை நீங்கள் தொடர்புபடுத்துகிறீர்கள் எங்களிடம் 49 பண்புகள் இருந்தால் அனைத்து மதிப்புகளும் கிடைக்கின்றன ஒவ்வொரு பண்பையும் தொடர்பு கொள்ளுங்கள் பெரும்பாலான சந்தர்ப்பங்களை நீங்கள் பார்த்தால் அது வெளிப்பட்டால் இந்த தலைகீழ் போக்கைக் காணலாம் மற்றும் அது புதை பட்டிருந்தால் மற்றும் பல இடங்களில் நீங்கள் நேர்மறையான போக்கைக் காணலாம் வேறு இடங்கள் இருந்தால் எடுத்துக்காட்டாக ஹெலிக்ஸ் அல்லது ஸ்ட்ராண்ட் அல்லது காயில் புதைபட்டு ஓரளவு புதைபட்டு வெளிப்படுத்தப்படுவது இது 14 பண்புகள் மற்றும் நீங்கள் வெவ்வேறு போக்குகளைக் காணலாம் எடுத்துக்காட்டாக இது ஹெலிகல் பிறழ்வு என்றால் நீங்கள் நிலைத்தன்மை மற்றும் ஹெலிகல் முன்கணிப்பு அல்லது பீட்டா ஸ்ட்ராண்ட் பிறழ்வு ஆகியவற்றுக்கு இடையே ஒரு நல்ல தொடர்பைப் பெறலாம் இந்த நீண்ட தூர தொடர்பு ஆற்றல் நீங்கள் பகுப்பாய்வு செய்யக்கூடிய பீட்டா ஸ்ட்ராண்ட் பிறழ்வுகளுடன் நல்ல உறவைக் கொண்டிருக்கலாம் மேலும் எந்தவொரு பண்புகளுக்கும் இடையிலான உறவையும் ஒரு ஸ்திரத்தன்மையையும் புரிந்து கொள்ள ஏதேனும் பொதுவான செயல் உள்ளதா என்பதை நீங்கள் பார்க்கலாம் தொடர்பு கோஏபிசிஎன்ட் மூலம் நீங்கள் எளிதாக செய்யலாம் இந்த பிறழ்வில் மாறுபாட்டை பகுப்பாய்வு செய்கிறோம் இங்கு ஒரே ஒரு பண்பு மட்டுமே உள்ளது இந்த விஷயத்தில் பண்புக்கும் ஸ்திரத்தன்மைக்கும் இடையிலான உறவை மட்டுமே கருத்தில் கொண்டால் பண்புகளை மாற்றி பின்னர் நிலைத்தன்மையை மாற்றலாம் பல சந்தர்ப்பங்களில் இது செயல்படும் ஆனால் வெவ்வேறு புரதங்களிலிருந்து பல மரபுபிறழ்வுகளை நீங்கள் கருத்தில் கொண்டால் பண்புகளுக்கும் ஸ்திரத்தன்மைக்கும் இடையில் குறைவான தொடர்புடன் முடிவடையும் உதாரணமாக Y க்கான அதே பிறழ்வு லுசினுக்கு மாற்றப்படுகிறது அது புதை பட்டதாகும் சில நேரங்களில் நிலைத்தன்மையைக் குறைக்கவும் சில நேரங்களில் அது நிலைத்தன்மையை அதிகரிக்கவும் கூடும் இந்த விஷயத்தில் நீங்கள் கணக்கிட முடியாத ஒரே பண்பு நீங்கள் உறுதிப்படுத்தவும் ஸ்திரமின்மையும் கருத்தில் கொண்டால் செய்ய முடியாது இந்த நிலைமைக்கு நாம் என்ன செய்ய முடியும் ஒரு அம்சம் என்னவென்றால் அண்டை ரெசிடுயுகள் தொடர்பான தகவல்களை நாம் பெறலாம் எடுத்துக்காட்டாக ஒரு T என்பது மைய ரெசிடுயுவாக இருந்தால் T வலினுக்கு மாற்றப்படுகிறது இன்னொரு த்ரோயோனைன் இங்கே வாலினுக்கு மாற்றப் பட்டிருக்கலாம் இந்த T வலினுக்கு மாற்றப்பட்டுள்ளது இந்த T கூட வலினுக்கு மாற்றப் பட்டுள்ளது மற்றும் இது ஒரு இடத்தில் ஸ்திரமின்மையை குலைக்கும் இந்த இடத்தில் அது உறுதிப்படுத்தப்படும் இந்த விஷயத்தில் நீங்கள் பண்பு மதிப்புகளை த்ரோயோனைன் வாலினின் எந்தவொரு பண்பு மதிப்பையும் எடுத்துக் கொண்டால் எங்களுக்கு ஒரு மதிப்பு கிடைக்கிறது ஆனால் நீங்கள் இந்த நிலையை அல்லது இந்த நிலையை எடுத்துக் கொண்டாலும் மதிப்பு ஒன்றுதான் இது ஸ்திரமின்மை மற்றும் இரண்டாவது நிலைப்படுத்தப்பட்டால் இரண்டு நிகழ்வுகளையும் கணக்கிடுவது கடினம் இந்த வழக்கில் நீங்கள் அண்டை ரெசிடுயுகளைப் பார்த்தீர்கள் உதாரணமாக இந்த Thr இல் நாம் இந்த T ஐ எடுத்துக் கொண்டால் அது அண்டை R மற்றும் D ஆகும் பின்னர் நீங்கள் Thrஐ வாலினுக்கு மாற்றியமைத்தீர்கள் ஆனால் அண்டை ரெசிடுயுவில் போலார் ரெசிடுயுகள் அல்லது சார்ஜ் செய்யப்பட்ட ரெசிடுயுகள் உள்ளன பின்னர் இது ஸ்திரமின்மைக்குள்ளாகும் Thr வாலினாகவும் அண்டை ரெசிடுயுகள் ஹைட்ரோபோபசிட்டி ரெசிடுயுவாகவும் மாற்றப்பட்டால் இது உறுதிப்படுத்தப்படும் எனவே இந்த விஷயத்தில் இந்த குறிப்பிட்ட ரெசிடுயுவுடன் அண்டை நாடுகளின் ரெசிடுயுகளைப் பொறுத்து வெவ்வேறு இடங்களில் பிறழ்வுகளை ஒரே மாதிரியாக வேறுபடுத்தலாம் எனவே பண்புகளின் அடிப்படையில் எவ்வாறு கணக்கு வைப்பது நீங்கள் எந்த விண்டோஸ் நீளத்தையும் எடுக்கலாம் எடுத்துக்காட்டாக இதையும் இதையும் 3 நீளத்திலும் அல்லது இங்கே 5 நீளத்திலும் எடுத்துக்கொள்கிறோம் எனவே நீங்கள் சிக்மா j k சமமாக சிக்மா jk பயன்படுத்தலாம் இது மைய ரெசிடுயு k என்பது விண்டோஸ் நீளம் இடது பக்கத்திலிருந்து அல்லது வலது பக்கத்தில் உள்ளது எனவே நீங்கள் எந்த விண்டோஸ் நீளத்தையும் எடுத்து மதிப்புகளைப் பெறலாம் எனவே இதில் நீங்கள் எந்த விண்டோஸ் நீளத்திற்கும் பண்பு மதிப்பைப் பெறலாம் இந்த சீக்வென்ஸ் விண்டோஸ் நீளத்திற்கும் பண்பு மதிப்பைப் பெறலாம் இது நீங்கள் ஒரு வைல்ட் வகை மதிப்புகளாக எடுத்துக் கொள்ளலாம் பின்னர் நீங்கள் பிறழ்வுகளைக் கழிக்கலாம் பின்னர் ஒரு சீக்வென்ஸ் தகவலைச் சேர்த்து இந்த P சீக்வென்சை i ஐப் பெறலாம் இப்போது i இன் இந்த P சீக்வென்ஸ் பண்பு மதிப்புகள் மற்றும் அண்டை ரெசிடுயு தகவல்களுடன் பாதிக்கப்படுகிறது நீங்கள் இதைச் சேர்க்கும்போது இந்த வெவ்வேறு இடங்களில் நிகழும் ஒரே மாதிரியான பிறழ்வுகளைக் கணக்கிடலாம் இதைத்தான் நாம் ஒரு வரிசையாக உள்ளடக்குகிறோம் குறிப்பிட்ட ரெசிடுயுவாக நீங்கள் மாற்றும்போது கட்டமைப்பு தகவல்களையும் நாங்கள் சேர்க்கலாம் எடுத்துக்காட்டாக இது Thr இது வேலினுக்கு மாற்றப்பட்டது இந்த Thr வெவ்வேறு ரெசிடுயுகளால் சூழப்பட்டிருப்பதை நீங்கள் காணலாம் நாங்கள் இந்த Thr ஐ இங்கே எடுத்துக்கொள்கிறோம் உங்களிடம் வெவ்வேறு வட்டம் உள்ளது இது வெவ்வேறு ரெசிடுயுகளால் சூழப்பட்டுள்ளது இந்த 8 ஆங்ஸ்ட்ரோமின் எல்லைக்குள் நிகழும் ரெசிடுயுகளை நீங்கள் கணக்கில் எடுத்துக்கொள்ளலாம் மற்றும் மதிப்புகளை மாற்றலாம் இதை நீங்கள் சேர்த்தால் இந்த T இன் மதிப்பு இந்த இடத்திலிருந்து மாறும் I இன் P j இன் சிக்மா போன்ற கட்டமைப்பு தகவல்களுக்கு இதை நீங்கள் கணக்கிடலாம் இங்கு நான் எந்த மைய ரெசிடுயு P j என்பது இந்த ரெசிடுயு சூழப்பட்டிருக்கும் ரெசிடுயுவின் j இன் சொத்து உங்கள் பிறழ்வுகளின் இருப்பிடத்தின் அடிப்படையில் இந்த எண் மாறும் இந்த வழக்கில் நீங்கள் அதே ரெசிடுயுவை ஒரே ரெசிடுயுவிற்கு மாற்றினால் எடுத்துக்காட்டாக நீங்கள் மதிப்புகளைப் பெறக்கூடிய இடத்தைப் பொறுத்து டிரிப்டோபனுக்கான Thr to வாலின் அல்லது அலனைன் இந்த விஷயத்தில் வேறுபட்ட நிலைகளைக் கொண்ட இந்த பிறழ்வுகளின் நிலைத்தன்மையை நீங்கள் கணக்கிடலாம் எனவே நாங்கள் 3 வெவ்வேறு வகைகளைப் பற்றி விவாதித்தோம் ஒரு அம்சம் என்னவென்றால் நீங்கள் பண்பு மாற்றத்தை நேரடியாகக் கணக்கிட முடியும் மேலும் நீங்கள் நிலைத்தன்மை மதிப்புகளுடன் அவற்றை தொடர்புபடுத்தலாம் 2 பிறழ்வுகள் ஒரே மாதிரியாக இருந்தால் நீங்கள் சீக்வென்ஸ் தகவல்களைக் கேட்கலாம் சீக்வென்ஸ் தகவல்களை எவ்வாறு கணக்கிடுவது அண்டை ரெசிடுயுகள் அண்டை ரெசிடுயுகள் நீங்கள் 3 3 5 7 இலிருந்து தொடங்கக்கூடிய வெவ்வேறு அளவுகளைப் பயன்படுத்துகிறோம் எனவே நாங்கள் விண்டோஸ் அளவுகளை மாற்றலாம் மற்றும் எந்த விண்டோஸ் அளவிற்கு நீங்கள் சிறந்த பொருத்தத்தைப் பெறலாம் என்பதைப் பார்க்கலாம் எனவே எங்கள் தேவையைப் பொறுத்து விண்டோஸ் அளவுகளை மேம்படுத்தலாம் கட்டமைப்பு தகவல்களை எவ்வாறு மேம்படுத்துவது நீங்கள் மைய ரெசிடுயு காணலாம் எனவே மைய ரெசிடுயுலிருந்து நீங்கள் ஒரு கோளத்தையும் வரம்பிற்குள் நிகழும் ரெசிடுயுகளை உருவாக்கி I பண்பு மதிப்புகளை எடுத்துக் கொள்ளலாம் இந்த இடத்தை நீங்கள் 4 ஆங்ஸ்ட்ரோமில் இருந்து 14 ஆங்ஸ்ட்ரோம் வரை வெவ்வேறு இடைவெளிகளில் 1 ஆங்ஸ்ட்ரோம் அல்லது 0 5 ஆங்ஸ்ட்ரோம் என்று சொல்லலாம் மேலும் இந்த குறிப்பிட்ட பிறழ்வுகளின் ஸ்திரத்தன்மையை கணக்கிட இந்த இடத்தை நான் எவ்வாறு மேம்படுத்தலாம் முக்கியமாக நீங்கள் அதை 6 8 ஆங்ஸ்ட்ரோம் மீடியம் ரேங்ச் இன்டெராக்ஷன் மற்றும் லாங் ரேங்ச் இன்டெராக்ஷன்களுக்கு இடமளிக்க போதுமானதாக இருந்தால் சுற்றியுள்ள ரெசிடுயுகள் மற்றும் பிறழ்ந்த ரெசிடுயுகளின் அடிப்படையில் பிறழ்வுகளின் நிலைத் தன்மையைப் புரிந்துகொள்வது அல்லது கணக்கிடுவது நல்லது அதை செய்யலாம் எனவே ஒரு அமினோ அமில பண்புகளையும் நிலைத்தன்மையையும் நாம் தொடர்புபடுத்தலாம் எனவே எந்த வகையான பண்புகள் முக்கியம் என்பதை நீங்கள் புரிந்து கொள்ளக்கூடிய தகவலை இது உங்களுக்குத் தரும் மற்றும் அடிப்படையில் அதன் ஹெலிக்ஸ் ஸ்ட்ராண்ட் அல்லது காயில் பிறழ்வு வகையைப் பொறுத்து இது புதைபட்ட பிறழ்வு அல்லது வெளிப்படும் பிறழ் வாக இருக்கும்